அமர்வுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நெறிமுறை முடிவுகளை எடுப்பதில் அக்கறை கொண்ட நெறிமுறைக் கோட்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம் கடந்த அமர்வில் ஒரு பொறியாளர் கையில் உள்ள பல்வேறு பணிகளைப் பொறுத்து மேலும் பொறியாளர்கள் வடிவமைப்பின் கருத்தாக்கத்தின் கட்டத்திலிருந்து முடிவெடுக்கும் நிலை வரைக்கும் இருந்த குழப்பங்களைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் பூர்வாங்க பகுப்பாய்வு இறுதி பகுப்பாய்வு என்பது வடிவமைப்பில் பணிபுரிதல் சப்ளையர்கள் மீண்டும் விஷயங்களைச் செய்வதற்கான வழிகளைக் கண்டறிந்து இறுதி செயல்படுத்தும் நிலை மற்றும் அதன் பிறகு பராமரிப்பு கட்டத்திற்குச் செல்கிறது எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் பொறியாளருக்கு நெறிமுறை முடிவெடுக்கும் சிக்கல்கள் சங்கடங்கள் இருக்கலாம் ஏனெனில் ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு பங்குதாரர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பங்குதாரர்களுக்கு இடையே மோதல்கள் இருக்கலாம் மேலும் ஒரே நேரத்தில் அனைத்து பங்குதாரர்களின் நலனையும் திருப்திப்படுத்த முடியாது மேலும் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஏனென்றால் பொறியாளர்களின் முதன்மைப் பொறுப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் மற்றும் ஆரோக்கியத்தைப் பேணுவதுதான் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது மிகப் பெரிய பொறுப்பாகும் அதற்காக எடுக்கப்பட்ட எந்தவொரு பொறியியல் செயல்பாடுகளின் பணிக் கட்டங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமானவை மற்றும் சரியான நெறிமுறை முடிவை எடுப்பதற்கு நாங்கள் விவாதித்தோம் சில தார்மீகக் கோட்பாடுகள் உள்ளன அவை அந்த முடிவுகளை எடுப்பதில் நமக்கு உதவுகின்றன சில வழிகாட்டுதல் கொள்கைகளை வழங்குவதில் நமக்கு ஆதரவாக செயல்படுகின்றன இன்றைய விவாதத்தில் சரியான நெறிமுறை முடிவை எடுக்க உதவும் அந்த தார்மீக நெறிமுறைத் தூண்களை விரிவாகக் காண்போம் எனவே சரியான நெறிமுறை முடிவெடுப்பதற்கு நம்மை வழிநடத்தும் அந்த தார்மீக தூண்கள் என்னவென்று பார்ப்போம் மற்றும் இக்கட்டான சிக்கல்களைத் தீர்க்க நமக்கு உதவுகின்றன நான்கு நெறிமுறைக் கோட்பாடுகள் இங்கே பரிசீலிக்கப்படும் என்றாலும் இந்த நான்கு வெவ்வேறு தூண்களின்படி மிக முக்கியமான தார்மீகக் கருத்தாகக் கருதப்படும் ஒவ்வொன்றும் வேறுபட்டவைவே எனவே இந்த நான்கு வெவ்வேறு தூண்கள் பயன்வாதம் உரிமைகள் கடமைகள் மற்றும் நல்லொழுக்க நெறிமுறைகள் என அறியப்படுகின்றன மேலும் இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாகப் பார்வையிடுவோம் முதலில் நாம் அதை வரையறுப்போம் பின்னர் விரிவாகப் பார்ப்போம் பின்னர் இந்த கோட்பாடுகளைப் பற்றி எடுத்துக்காட்டுகளுடன் விரிவாக விவாதிப்போம் இது நெறிமுறை முடிவெடுப்பதில் எவ்வாறு நமக்கு உதவுகின்றன என்பது பற்றிய தெளிவான யோசனையை நமக்கு வழங்கும் எனவே நாம் பார்க்கக்கூடிய பயன்பாடானது மிகவும் உபயோகத்தை உருவாக்க முயல்கிறது இது ஒரு செயலின் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளுக்கு இடையே உள்ள சமநிலை என வரையறுக்கப்படுகிறது இது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏற்படும் விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே நாம் இங்கு பார்ப்பது ஒரு செயலின் நல்ல விளைவுகள் மற்றும் தீய விளைவுகளின் விளைவுகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த முயற்சிப்பதைப் பற்றியதாகும் மேலும் அது பாதிக்கப்பட்ட அனைவரின் விளைவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது எனவே முடிவினால் பாதிக்கப்படும் பெரும்பான்மையான மக்களை அது கவனித்துக் கொள்கிறது கடமை நெறிமுறைகளால் வேறுபட்ட அணுகுமுறை எடுக்கப்படுகிறது கடமை நெறிமுறைகளில் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன உதாரணமாக இந்தச் செயல் மிகவும் நன்மைக்கு வழிவகுக்கிறதா இல்லையா என்பதைப் பொருட்படுத்தாமல் மற்றவர்களை நியாயமாக நடத்தும் கடமை அல்லது பிறரைக் காயப்படுத்தாத கடமை எனவே பயன்வாதத்தில் நாம் கடமையின் விளைவைப் பற்றி பேசுகிறோம் அது செயல்முறையைப் பற்றி பேசுகிறது நம் ஒவ்வொருவருக்கும் சில கடமைகளின் கடமை மற்றம் மற்ற தரப்பினர் அல்லது மற்ற பங்குதாரரை நோக்கி மற்ற பங்குதாரருக்கு நமது கடமையை நாம் செய்ய வேண்டும் அது பெரும்பாலான மக்களுக்கு மிகவும் நல்லதாக அல்லது நல்லது இல்லாத இருக்க நேரிடும் நம் அனைவருக்கும் தார்மீக உரிமைகள் இருப்பதை உரிமைகள் நெறிமுறைகள் வலியுறுத்துகின்றன மேலும் இந்த உரிமைகளை மீறும் எந்தவொரு செயலும் நெறிமுறை ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதது கடமை நெறிமுறைகளைப் போலவே செயலின் இறுதி ஒட்டுமொத்த நன்மையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது எனவே இங்கும் உரிமைக் கண்ணோட்டத்தில் செயல்முறை மிகவும் முக்கியமானது மற்றும் சில தார்மீக உரிமைகளைப் பெறுவது ஒவ்வொரு நபருக்கும் உள்ள உரிமையா என்பதையும் எந்தவொரு செயலும் இந்த உரிமைகளை மீறினால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் வலியுறுத்துகின்றன இறுதியாக நல்ல குணநலன்களை வெளிப்படுத்தும் செயல்களை அது சரியானதாகக் கருதுகிறது மனப்பான்மையை வெளிப்படுத்தும் செயல்கள் நல்லொழுக்கங்கள் மற்றும் குணநலன்கள் கெட்டதாகக் கருதுகிறது இந்த நெறிமுறைக் கோட்பாடு முடிவெடுக்க முயற்சிக்கும் நபரின் வகையிலும் வெளி உலகத்திற்கு நாம் எப்படித் தெரிந்துகொள்ள விரும்புகிறோமோ யார் எந்த வகையான நபராக மாற விரும்புகிறோம் என்பதில் கவனம் செலுத்துகிறது நல்ல பண்புகளை வெளிப்படுத்தும் நபர்களின் குணநலன்களைப் பற்றி பேசுவதை எப்படிப் பார்ப்பது நல்ல குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது நல்லது கெட்ட குணங்களை வெளிப்படுத்துபவர்கள் குணாதிசயங்கள் தீமைகளாக மோசமாக இருக்கும் எனவே இது தனிநபரின் விருப்பம் இது நிறுவனத்தின் விருப்பம் அந்த அமைப்பு அல்லது அந்த ஒரு நபர் அல்லது அந்தக் குழு எவ்வாறு அதைக் காட்சிப்படுத்த விரும்புகிறது மற்றவர்கள் அவற்றை எவ்வாறு காட்சிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை பொறுத்தது இப்போது இந்த சிறிய அறிமுகத்திற்குப் பிறகு இந்த கோட்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றிற்கும் கூட விரிவாக விவாதிக்கப் போகிறோம் பயன்வாதத்தில் இருந்து தொடங்குவோம் மனித நல்வாழ்வை அதிகரிக்கச் செய்யும் செயல்கள் நல்லது என்று பயன்பாட்டுவாதம் வலியுறுத்துகிறது மனித நல்வாழ்வை அதிகப்படுத்துவதற்குப் பயன்படும் வாதத்தில் வலியுறுத்தப்படுவது தனிநபரின் நல்வாழ்வை அதிகரிப்பது அல்ல மாறாக ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நல்வாழ்வை அதிகரிப்பதாகும் இது ஒரு கூட்டு அணுகுமுறை எனவே எது நல்லது என்று நாம் சிந்திக்க முயற்சிப்பது பெரும்பான்மையினருக்கு எது நல்லது என்று நாம் இந்தக் கண்ணோட்டத்தில் அதை நெறிமுறையாகக் கருதுகிறோம் எனவே இந்த வகையான கோட்பாடுகள் பயன்படுத்தி நாங்கள் ஒரு அணையைக் கட்டலாமா அல்லது கட்ட வேண்டாமா என்ற முடிவை எடுக்கப் போகிறோம் ஏனெனில் ஒரு அணையைக் கட்டும் போது நீங்கள் வெவ்வேறு பங்குதாரர்கள் இருப்பதால் அவர்களின் நலன்களைப் பற்றிய முரண்பாடுகள் இருக்கும் எனவே அந்த வட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் இருக்கலாம் சுற்றுச்சூழல் பங்குதாரர்கள் போன்ற பிற பிரச்சினைகள் இருக்கலாம் பின்னர் மக்கள் இடம்பெயர்வு மற்றும் இவை அனைத்தும் பிற தொடர்புடைய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் நாம் ஒரு நெறிமுறையான அல்லது நெறிமுறை அல்லாத முடிவை எடுக்க வேண்டும் அது கட்டப்பட்ட காலத்தின் நோக்கம் மற்றும் அது எவ்வாறு சேவை செய்யப் போகிறது என்பதில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறோம் பெரும்பான்மையான மக்களின் நலன்கள் சில சமயங்களில் தனிநபர்களின் நன்மைகள் மற்றும் ஒரு நபருக்கு ஏற்படும் நன்மைகள் அல்லது தீங்குகளை கவனிக்காமல் இருக்கலாம் ஏனென்றால் நாம் எதைச் சிந்திக்க முயல்கிறோமோ அது சமுதாயத்திற்குப் பெரும் நன்மைகளை அளிக்கப் போகிறது எனவே அணைகள் நிலையான குடிநீர் விநியோகம் வெள்ளக் கட்டுப்பாடு மற்றும் பொழுதுபோக்கு வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் சமுதாயத்திற்கு பெரும் நன்மையை ஏற்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வாறாயினும் இந்த நன்மைகள் பெரும்பாலும் அணையால் வெள்ளத்தில் மூழ்கும் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இழப்பில் வருகின்றன மேலும் அவர்கள் புதிய வீடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது தங்கள் நிலத்தின் பயன்பாட்டை இழக்க நேரிடும் சமூகத்தின் தேவையை தனிமனிதர்களின் தேவைகளுடன் சமன்படுத்த பயன்பாட்டுவாதம் முயற்சிக்கிறது எனவே அந்த இடத்தில் தங்கியிருக்கும் மக்களின் நலன்களில் முரண்பாடுகள் இருக்கும் அல்லது யாருடைய பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் என்று நாங்கள் விவாதித்தோம் அப்படியென்றால் இதை நாங்கள் செலவு பலன் பகுப்பாய்வு செய்கிறோம் நீங்கள் அணையைக் கட்டுவதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது யாருக்கு என்ன செலவில் யாருக்கு எவ்வளவு நன்மையைத் தரப்போகிறது அதைப் பற்றிய ஒரு சமநிலையான முடிவை நாம் செய்ய வேண்டும் பயன்பாட்டுவாதத்தின் இரண்டு மன்றங்கள் உள்ளன ஒன்றை நாங்கள் செயல் பயன்வாதம் என்றும் மற்றொன்று விதி பயன்பாட்டுச் சட்டம் என்றும் அழைக்கிறோம் பயன்பாட்டுவாதம் விதிகளை விட தனிநபர்களின் செயல்களில் கவனம் செலுத்துகிறது செயல் பயன்பாட்டுவாதத்தின் சிறந்த ஆதரவாளர் ஜான் ஸ்டூவர்ட் மில் ஆவார் அவர் இன்னும் நேர்மையாக இல்லாத ஒழுக்கத்தின் பெரும்பாலான பொதுவான விதிகள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை என்று கருதினார் சமுதாயத்தின் முக்கிய நலனைப் பாதுகாக்க இந்தச் செயலைச் செய்வது எப்படி என்பது பற்றிய பல நூற்றாண்டுகளின் மனித அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட நல்ல வழிகாட்டுதல்கள் ஆகும் அதிலிருந்து இந்த சொல் செயல் பயன்வாதமாக உருவானது தார்மீக விதிகள் மிக முக்கியமானவை என்று கருதுவதில் விதி பயன்பாட்டுவாதம் செயல் பயன்பாட்டுவாதத்திலிருந்து வேறுபடுகிறது முன்பு குறிப்பிட்டது போல இந்த விதிகள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது திருட வேண்டாம் மற்றும் இதுபோன்ற விஷயங்களை மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களைப் பற்றி பேசுகிறோம் இந்த விதிகளை கடைபிடிப்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்போதும் நல்லதை அதிகரிக்காது என்றாலும் ஒட்டுமொத்த ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பது இறுதியில் மிகவும் நன்மைக்கு வழிவகுக்கும் என்று விதி பயன்பாட்டுவாதம் கூறுகிறது எனவே குறுகிய காலக் கண்ணோட்டத்தில் நீங்கள் பேசினால் மற்றவர்களுக்குத் தீங்கு செய்யாதீர்கள் திருடாதீர்கள் போன்றவற்றைப் பார்த்தால் குறுகிய கால ஆதாயத்தைப் பொறுத்தவரை சில நேரங்களில் என்ன நடக்கும் இவற்றின் பலன்களை நாம் எப்போதும் பார்க்க முடியாது ஆனால் நீண்ட காலக் கண்ணோட்டம் அதன் முடிவுகளைத் தரத் தொடங்கியது நிச்சயமாக இந்த விதிகளின் கொள்கைகளைப் பின்பற்றுவதன் பயனை நாம் புரிந்து கொள்ள முடியும் இருப்பினும் பயன்பாட்டுவாத அணுகுமுறையிலும் சில விமர்சனங்கள் உள்ளன இந்த விமர்சனங்கள் என்னவென்று பார்ப்போம் எனவே நான் ஒரு முரண்பாட்டைச் சொல்லிக் கொண்டிருந்தேன் சில சமயங்களில் அது நிகழலாம் அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு அல்லது தனிநபர்களின் குழுவிற்கு அது தீமையாக இருக்கலாம் இந்த அணை வருவதால் புதிய வசிப்பிடத்தைக் கண்டறிவது அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து மாற வேண்டியது அவர்கள் வசிக்கும் மக்களுக்கு தீமையாக இருக்கலாம் அந்த இடத்தில் யாரேனும் பிறந்து வளர்ந்திருக்கலாம் அந்த இடத்தின் மீது ஒரு உணர்ச்சிப் பிணைப்பு இருக்கலாம் அது இடம் மாறுவதற்கான செலவு மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட நிலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பற்றுதலின் அடிப்படையிலும் அது உணர்ச்சிகரமான செலவாகும் உங்கள் வாழ்வாதாரம் மற்றும் பிற காரணிகளை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள் பின்னர் அந்த நபருக்கு இழப்பு போன்ற உணர்வு இருக்கலாம் நீங்கள் அங்கிருந்து மாறினால் அந்தச் சட்டத்திற்கு இழப்பீடு வழங்குவது பற்றி நீங்கள் பேசினால் இழுத்தடித்த அந்தச் சட்டத்தை ஈடுசெய்வது பற்றிப் பேசும்போது ஒருவருக்கு வழங்கப்பட்ட சட்டங்களில் வழங்கப்பட்ட தீங்கிற்கு சரியாக ஈடுசெய்துவிட்டோம் என நாம் ஒருபோதும் உரிமை கோர முடியாது ஏனெனில் பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் நாம் பெரிய சமுதாயத்தின் நன்மையைப் பற்றி சிந்திக்கிறோம் ஏனெனில் சில சமயங்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் இந்த பெரும்பான்மையான மக்கள் யார் என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் செயல்களின் பலன்களைப் பெறுவதை யார் சரியாகப் பயன்படுத்துகிறார்கள் என்பதைக் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை வரையறுப்பது மிகவும் தெளிவற்றது சம்பந்தப்பட்ட செலவுடன் ஒப்பிடும் போது இது பெரியதா மற்ற பங்குதாரர்களின் நலன்களைக் கருத்தில் கொள்ளும்போது அதில் உள்ள வலி என்ன எனவே ஒவ்வொருவருக்கும் நல்லது என்பது ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு அல்லது தனி நபர் குழுவிற்கு தீமையாக இருக்கலாம் ஆனால் பயன் வாதம் அதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை பயன்பாட்டுவாதத்தின் மற்றொரு பொருள் என்னவென்றால் நடைமுறைப்படுத்துவது மிகவும் நல்லது எது என்பதை அறிவதில் பெரிதும் தங்கியுள்ளது இப்போது இங்கே மீண்டும் ஒரு சாம்பல் பகுதி உள்ளது எது நல்லது என்பதை யார் வரையறுப்பது மற்றும் எது மிகவும் நல்லது என்பதை வரையறுப்பது எதையாவது செய்வது எவ்வளவு நல்லது மற்றும் மிகவும் நல்லது என்று நமக்கு எப்படித் தெரியும் எனவே இவை மீண்டும் மிகவும் சுருக்கமான வரையறைகள் மற்றும் அளவிட கடினமாக உள்ளது மற்றும் இதை வரையறுக்கக்கூடிய நபர்களின் நிபுணத்துவத்தை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒருவருக்கு நல்லது என்று நினைக்கும் நல்ல விளைவு எது அதன்படி குழுக்களுக்கு அந்த குழுவிடம் சென்று பேசும்போது ஏதோ நன்மை பயக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் நான் அறிந்திருந்தேன் அல்லது அதே வழியில் சிந்திக்காமல் இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட செயலின் விளைவுகள் என்ன என்பதை புரிந்துகொள்வது சில நேரங்களில் மிகவும் கடினம் எனவே அடுத்ததாக பொறியியலில் செலவு பலன் பகுப்பாய்வுக்கு செல்கிறோம் எனவே பயன்பாட்டுவாதக் கண்ணோட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது அதில் ஒரு செலவு பலன் கூறு உள்ளது இதில் உள்ள செலவைப் பற்றி நாம் நினைக்கும் போது நிகர பலன் வரும் மற்றும் செலவைக் கவனித்து இதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் செலவுக் காரணிகள் என்ன அந்தச் சிக்கல்களுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கலாம் என்ற சிக்கல்கள் எனவே செலவுப் பலன் பகுப்பாய்வில் ப்ரொஜெக்டரின் விலை பலன்கள் என மதிப்பிடப்பட்டால் அதிக விகிதத்தில் நன்மைகள் உள்ள திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படும் இந்தக் கொள்கையானது ஒட்டுமொத்த நன்மையை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் பயன்வாதத்தைப் போன்றது செலவு பலன் பகுப்பாய்வின் குறைபாடுகள் சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது போன்றது தூய செலவு பலன் விவாதத்தின் அடிப்படையில் எதையாவது அளவிட முடியாது எனவே ஒரு அணையைக் கட்டுவது மிகச் சிறந்த யோசனையாகத் தோன்றுவது போல் இது நிகழலாம் எனவே ஆனால் இந்த பகுப்பாய்வில் அப்பகுதியின் இழிந்த அகலத்தின் இழப்பை விட நன்மைகள் அதிகமாக உள்ளதா அல்லது தற்போதைய பொருளாதார மதிப்பு இல்லாத ஆபத்தான உயிரினங்களின் இழப்பை விட அதிகமாக உள்ளதா போன்ற பிற சிக்கல்களை உள்ளடக்காது ஏனெனில் இவை சுருக்க அளவீடுகள் போல மாறுபடலாம் மற்றும் பண மதிப்புகளின் அடிப்படையில் மாற்றுவது மிகவும் கடினம் ஆனால் இது ஒரு பெரியதாக இருப்பதை நாம் பார்த்தால் சுற்றுச்சூழல் மதிப்பின் அடிப்படையில் இவை சிறந்த அழகியல் மதிப்பைக் கொண்டிருக்கலாம் ஆனால் பண மதிப்பின் அடிப்படையில் அதை எப்போதும் அளவிட முடியாது ஆனால் அது இல்லை ஏதேனும் மதிப்பும் இல்லை எனவே இங்குதான் செலவு பலன் பகுப்பாய்வைப் பயன்படுத்துவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏனெனில் இதற்கான செலவை மதிப்பிடுவது இவற்றின் மதிப்பு ஒரு சுருக்கமான வகை கருத்தாகும் இது பிரதிநிதித்துவப்படுத்துவது மிகவும் கடினம் இறுதியாக பலன்களை அறுவடை செய்ய எழுந்து நிற்பவர்களும் செலவை செலுத்துவார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியம் எனவே பெரும்பான்மையான மக்களுக்கு முக்கியமான நன்மைகளைப் பற்றி நாம் பேசுவது போலவே இதுவும் மிகவும் முக்கியமானது அதனால்தான் நாம் கவனிக்காமல் இருப்பது போல் பேசுகிறோம் சில சமயங்களில் சில பங்குதாரர்களால் ஏற்படும் இழப்பினால் ஏற்படும் ஒரு கூறு ஆகும் ஆனால் இந்த செலவை யார் செலுத்துகிறார்கள் என்பதுதான் இறுதியான கேள்வி எனவே இந்தத் திட்டத்தின் பலன்களைப் பெறும் பயனாளிகள் அல்லது பொறியியல் செயல்பாடும் செலவைப் பகிர்ந்து கொள்கிறார்களா அல்லது வேறு யாரேனும் ஒருவர் செலவுகளைச் செலுத்துகிறார்களா மற்றும் வேறு யாராவது பலன்களைப் பயன்படுத்துகிறார்களா எனவே நன்மைகளுக்காக நிற்பவர்களும் செலவைக் கொடுப்பவர்களா என்பதைத் தீர்மானிக்க வேண்டியது அவசியம் அனைத்து செலவையும் ஒரு குழுவின் மீது மற்றொன்று நன்மைகளுடன் வைப்பது நியாயமற்றது எனவே இறுதிப் பயனாளிகள் யார் அவர்கள் அது வரும்போதெல்லாம் சுமையையும் எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே பகிர்வு பற்றி விவாதிக்கிறது நீங்கள் நன்மைகள் மற்றும் சுமைகளில் முதலிடம் வகிக்கும் போது எப்போதும் சமமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே பயனாளிகளும் சுமையின் சுமைப் பகுதிகளைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் அல்லது அதற்குப் பணம் செலுத்துகிறார்கள் அல்லது அவர்கள் பலன்களைக் குறைக்கிறார்கள் என்பதை நம்மால் கண்காணிக்க முடியாமல் போகலாம் எனவே அங்கிருந்து நாம் அடுத்த கருத்துக்கு செல்கிறோம் இது கடமை நெறிமுறைகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே கடமை நெறிமுறைகள் மற்றும் உரிமை நெறிமுறைகள் என்று நாம் அழைக்கும் இரண்டு கோட்பாடுகள் கைகோர்த்துச் செல்கின்றன எனவே கடமை நெறிமுறைகள் மற்றும் சரியான நெறிமுறைகள் ஒன்றுக்கொன்று ஒத்தவை மற்றும் ஒன்றாகக் கருதப்படும் இந்த கோட்பாடுகள் அந்த செயல்கள் நல்லது என்று கருதுகின்றன அவை தனிநபர்களின் உரிமைகளை மதிக்கின்றன இங்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நல்ல விளைவுகள் மட்டுமே தார்மீகக் கருத்தில் இல்லை எனவே எப்பொழுதெல்லாம் நாம் பயன் வாதத்தைப் பற்றிப் பேசுகிறோமோ அப்போதெல்லாம் மிகப் பெரிய குழு பெரும்பான்மையினரின் நலன்களைப் பற்றி நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் இங்கே கடமை நெறிமுறைகளில் தனிநபர்களின் உரிமைகளையும் நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது போன்றது நெறிமுறை அல்லது நல்லது இது தனிநபர்களின் உரிமைகளை மதிக்கும் கடமை நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இம்மானுவேல் கான்ட் கடமை நெறிமுறைகளின் முக்கிய ஆதரவாளர் தார்மீக மதிப்புகள் தனிநபரின் இயல்புக்கு மிகவும் அடிப்படை நெறிமுறைச் செயல்கள் கடமைகளின் பட்டியலில் நேர்மையாக இருத்தல் பிறருக்கு துன்பம் தராதது பிறருக்கு நியாயமாக இருத்தல் போன்ற செயல்களை எழுதினார் இந்தச் செயல்கள் நமது கடமைகளாகும் ஏனெனில் அவை மரியாதைக்குரிய நபர்களை வெளிப்படுத்தும் மற்றும் தகுதியற்ற தன்னாட்சி ஒழுக்கத்தை முகவர்கள் மற்றும் அவர்களின் உலகளாவிய கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன எனவே இவை ஏன் நமது கடமைகளாகக் கருதப்படுகின்றன ஏனெனில் X என்பது தனிநபர்களுக்கான மரியாதையை வெளிப்படுத்துகிறது தன்னாட்சி தார்மீக முகவர்களுக்கான ஒரு தகுதியான மதிப்பை வெளிப்படுத்துகிறது எனவே அவர்கள் மற்றும் உலகளாவிய கொள்கைகள் மீது எங்களுக்கு அதிக மரியாதை உள்ளது எனவே எது பண்பாடாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எல்லா மக்களும் பொதுவாக இதைப் பின்பற்ற விரும்புகிறார்கள் அதுவே உலகளாவிய கொள்கைகளாக மாறுகிறது ஒருவரின் கடமைகள் அங்கீகரிக்கப்பட்டவுடன் நெறிமுறை ரீதியாக சரியான தார்மீக நடவடிக்கைகள் வெளிப்படையானவை இந்த உருவாக்கத்தில் நெறிமுறை செயல்கள் அவரது சொந்த கடமைகளின் சரியான செயல்பாட்டின் விளைவாகும் எனவே மற்ற பங்குதாரர்களுக்கு மற்ற நபருக்கான நமது கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் சரியான நோக்கத்துடன் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் பங்குதாரர்களுக்கு நமது கடமையைச் செய்ய சரியான நோக்கத்துடன் முடிந்த அனைத்தையும் செய்தால் அது வெளிப்படையாக நெறிமுறை ரீதியாக சரியாகிவிடும் ஏனென்றால் நம் கடமையைச் செய்ய ஒரு நல்ல எண்ணம் உள்ளது மேலும் நாம் மற்றவருக்கும் நமக்கும் ஏதாவது கடன்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்துகொள்கிறோம் அந்த பொறுப்பை ஏற்று திரும்ப கொடுக்க வேண்டும் நாம் உரிமைகள் நெறிமுறைகளைப் பற்றி பேசும்போது உரிமை நெறிமுறைகள் ஜான் லாக்கால் உருவாக்கப்பட்டது அதன் அறிக்கை மனிதர்களுக்கு வாழ்வதற்கும் சுதந்திரம் மற்றும் உடைமைக்கும் உரிமை உண்டு என்பது 1776 ஆம் ஆண்டு விரைவில் அமெரிக்காவின் சுதந்திரப் பிரகடனத்தில் விளக்கப்பட்டுள்ளது உரிமைகள் நெறிமுறைகளில் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் உள்ளன மற்றவர்களுக்கு மதிக்க வேண்டிய கடமை உள்ளது எனவே தயவுசெய்து இந்த வரிகளைப் பின்பற்றுங்கள் சில உரிமைகளை நாம் அனுபவிக்க முடியாது இல்லையெனில் தொடர்புடைய பிற பங்குதாரர்கள் அந்த உரிமைக்கு உரிய கடமையை உணர்ந்து அந்த உரிமையை மதிக்கிறார்கள் எனவே உரிமைகள் மற்றும் கடமைகள் உண்மையில் கைகோர்த்துச் செல்கின்றன நாம் நமது கடமைகளைச் செய்து அதற்குப் பரிகாரம் செய்தால் மற்ற பங்குதாரர்கள் மட்டுமே அவருடைய உரிமையின் பகுதியை அனுபவிக்க முடியும்

அவர்களுக்கு உரிமை இருப்பதைப் போலவும் அந்த உரிமையை மதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாகவும் நான் உணரவில்லை என்றால் அந்த உரிமையின் பலனை பங்குதாரர் அனுபவிக்க முடியாமல் போகலாம் எனவே உரிமைகள் மற்றும் கடமைகள் கோட்பாடுகள் மீது மீண்டும் சில விமர்சனங்கள் உள்ளன அவை என்னவென்று பார்ப்போம் எனவே ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் மற்ற குழுவின் அடிப்படை உரிமைகளுடன் முரண்படலாம் எனவே அடிப்படை உரிமையின் முரண்பாடு இருப்பதால் யாருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது எனவே யாருடைய உரிமைகளுக்கு முன்னுரிமை அல்லது யாருடைய உரிமைகளை நாங்கள் தனியார்மயமாக்கப் போகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் எங்கள் முந்தைய உதாரணத்தைப் பயன்படுத்தி ஒரு அணையைக் கட்டுவது போன்ற மக்கள் தங்கள் சொத்தைப் பயன்படுத்துவதற்கான உரிமையைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்களின் நிலம் முன்மொழியப்பட்ட அணையின் வழியில் இருந்தால் இந்தச் சொத்துரிமை முதன்மையானது என்றும் அணைத் திட்டத்தை நிறுத்துவதற்குப் போதுமானது என்றும் நெறிமுறைகள் கருதும் ஒரு சொத்து வைத்திருப்பவர்களின் ஆட்சேபனைக்கு நீங்கள் சொத்தின் மீது மிக அடிப்படையான உரிமையைக் கொண்டிருப்பதாலும் இந்தத் திட்டம் வடிவமைக்கப்பட்ட விதம் அதைக் கடந்து செல்லும் விதம் அந்த உரிமையை மீறுவதாக இருப்பதாலும் ஏன் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரும் எனவே மக்களுக்கு குடிநீருக்கான உரிமை இருப்பதை நீங்கள் மீண்டும் பார்த்தால் ஒருவேளை அணை இல்லை என்றால் அவர்கள் அந்த சேவைகளைப் பெறப் போவதில்லை எனவே அந்த இரண்டு உரிமைகளும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன பிறகு எதை முதன்மைப்படுத்துவது என்பது ஒரு நெறிமுறை சங்கடமாக இருப்பதை நாம் எவ்வாறு புரிந்துகொள்வது கடமை மற்றும் சரியான நெறிமுறைகளின் இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால் இந்த கோட்பாடுகள் சமூகத்தின் ஒட்டுமொத்த நன்மைக்காக எப்போதும் சிறப்பாக செயல்படுவதில்லை எனவே இது தனிநபர்களின் உரிமைகள் மற்றும் தனிநபர்களின் கடமைகள் மற்றும் நேர்மாறாக பேசுகிறது மேலும் அது சமூகத்தில் இருந்து பெரிய அளவில் சமுதாயத்தின் நல்வாழ்வை சிறியதாக மாற்றியிருக்கலாம் இல்லாவிட்டால் சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையைப் போலவும் ஒவ்வொரு பங்குதாரர்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டிய கடமையைப் போலவும் நாங்கள் நினைக்கிறோம் மேலும் ஒவ்வொரு பங்குதாரர்களும் அவர்களின் உரிமைகளை அனுபவிக்கவும் முயற்சி செய்கிறார்களா என்பதைப் பற்றிய செலவுப் பலனை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பிற தொடர்புடைய பங்குதாரர்கள் மீது வரும் செலவு கூறு என்ன மற்றும் இந்த செலவுகளை எவ்வாறு கவனித்துக்கொள்வது என்பதை விரும்புகிறீர்களா மற்றும் செலவைக் கவனித்துக்கொண்ட பிறகு அதன் நன்மைகளின் பகுதிக்கு செல்கிறோம் அடுத்து அறம் நெறிமுறைகள் பற்றி விவாதிப்போம் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அறம் நெறிமுறைகள் தீர்மானிக்கிறது ஒரு நல்லொழுக்கமுள்ள நபர் நல்ல மற்றும் நன்மை பயக்கும் பண்புகளை வெளிப்படுத்தும் தார்மீக வேறுபாடு மற்றும் நன்மை என இது பெரும்பாலும் வரையறுக்கப்படுகிறது நல்லொழுக்க நெறிமுறைகளில் செயல்கள் சரியானவையாகக் கருதப்படுகின்றன ஒரு நல்ல குணநலன்களின் ஆதரவு நற்பண்புகளாக இருந்தால் கெட்ட குணநலன்கள் அல்லது தீமைகளை ஆதரித்தால் தவறானதாகக் கருதப்படுகிறது நல்லொழுக்க நெறிமுறைகள் பொறுப்பு நேர்மைத் திறன் மற்றும் விசுவாசம் போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது மற்ற நற்பண்புகளில் நம்பகத்தன்மை நியாயமான அக்கறையுள்ள குடியுரிமை மற்றும் மரியாதை ஆகியவை அடங்கும் இவை ஒரு குறிப்பிட்ட நபரின் அல்லது அந்த அமைப்பின் தன்மையை வரையறுக்கும் ஒரு அமைப்பின் பண்புகளை வரையறுக்கின்றன தீமைகளில் நேர்மையின்மை விசுவாசமின்மை பொறுப்பின்மை அல்லது திறமையின்மை ஆகியவை அடங்கும் இவை தவிர்க்கப்பட வேண்டும் எனவே நாம் நல்லொழுக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் மேலும் தீமைகளை ஊக்குவிக்க வேண்டாம் என்று விரும்புகிறோம் பின்னர் நீங்கள் பார்ப்பது ஒரு நல்லொழுக்கமுள்ள நபரை உருவாக்க உதவுகிறது ஏனெனில் அந்த நிறுவனம் அனைத்தும் இந்த குணங்களை வளர்க்கவில்லை இது அவர்களின் செயல்களில் பிரதிபலிக்கிறது பின்னர் இந்த நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் எடுக்கும் முடிவு பொதுவாக இயற்கையில் நெறிமுறையாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்காக நல்லொழுக்கமுள்ள குணாதிசயங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும்போது அது உங்களுக்கு வாழ்க்கையைப் பற்றிய முழுமையான புரிதலைத் தருகிறது இது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வழியில் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு ஒன்றோடொன்று தொடர்புடைய பங்குதாரர்களின் செலவு நன்மைகள் உரிமைகள் மற்றும் கடமைகளைப் பார்க்கும் ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை வழங்குகிறது எனவே அதனால்தான் நமது சிந்தனை செயல்முறையானது நல்லொழுக்கமாக வரையறுக்கப்பட்ட உயர்தர நற்பண்புகளின் வழிகளில் நற்பண்புடன் தொடங்குவதால் தொடர்புகள் அவர்களால் வழிநடத்தப்படுவதால் எடுக்கப்பட்ட முடிவு இயற்கையில் நெறிமுறையாக மட்டுமே இருக்கும் என்பது தெளிவாகிறது எனவே எங்கள் பொறியியல் கேரியரில் நல்லொழுக்க நெறிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் இந்தக் கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கக்கூடியது இந்தச் செயல் நேர்மையானது இந்தச் செயல் எனது சமூகத்தின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்துமா அல்லது நான் பொறுப்புடன் செயல்பட்டேனா ஒரு நெறிமுறைச் சிக்கலின் பகுப்பாய்வில் நல்லொழுக்க நெறிமுறைகளைப் பயன்படுத்துவதற்கான சரியான நடவடிக்கையைத் தெளிவாக்குகிறது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு குறிப்பாகப் பொருந்தக்கூடிய நற்பண்புகள் அல்லது தீமைகள் எது என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும் எனவே அதன் பிறகு இந்த 2ம் ஒவ்வொன்றும் என்ன நடவடிக்கையை பரிந்துரைக்கின்றன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே அதிர்ஷ்ட நெறிமுறைகளில் அடையாளம் காணப்பட்ட குணாதிசயங்கள் நல்லொழுக்கமுள்ளவை மற்றும் எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் குணாதிசயங்களை வரைபடமாக்க வேண்டும் அது நபரின் இயல்பு மற்றும் அது வழிவகுக்கும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் மேலும் இவை இறுதிப் பொருளாக இருக்கும் நற்பண்புகள் இயற்கையில் நல்லொழுக்கமுள்ளவை மற்றும் ஏதேனும் எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிநடத்தாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இதன் அடிப்படையில் நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் வெவ்வேறு நெறிமுறை பரிமாணங்களைப் பற்றிய விவாதத்தை நாம் மேற்கொள்ளலாம் இது மெக்குயன்ஸ்McCuen's இன் நெறிமுறை பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது எனவே தார்மீக வளர்ச்சியின் கோல்பெர்க் நிலைகளைப் போலவே இவை நெறிமுறை பரிமாணத்தின் வளர்ச்சியின் 3 நிலைகள் என நாம் கூறலாம் மேலும் இது தொழில்முறை பொறியியல் ஒழுக்கத்தின் 6 வகைகளுக்கு வழிவகுக்கும் எனவே நிலை 1 என்பது முன் நிபுணத்துவம் போன்றது தனிப்பட்ட ஆதாயத்திற்கான அக்கறை என்பது நிறுவனத்தின் வாடிக்கையாளர் அல்லது தொழில்முறைக்கு ஆதாயத்திற்கான அக்கறை அல்ல எனவே மக்கள் முன்னேற்றம் இருப்பதைப் போல நீங்கள் பார்த்தால் தொழில்முறைக்கு முந்தைய நிலையிலிருந்து தொழில்முறை நிலைக்குச் செல்லும் மக்கள் முதன்மையான தொழில்முறை நிலைக்கு நகரும் முன்னேற்றம் உள்ளது எனவே நீங்கள் நிலை 1 இல் தொடங்கும் போது தனிநபரின் ஆதாயத்தைப் பற்றிய கவலையை பார்த்தால் அது முதன்மையாக தனிநபரின் ஆதாயத்தைப் பற்றியது நிறுவனத்தின் வாடிக்கையாளர் அல்லது தொழில்முறைக்கான ஆதாய அக்கறை அல்ல எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தை எடுத்துக் கொண்டால் இது தனிப்பட்ட லாபத்தைக் கொண்டிருப்பதைக் கண்டறிந்து அது நிறுவனத்திற்கு விலை உயர்ந்ததாக இருக்கலாம் என்றும் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிலை 2 கார்ப்பரேட் விசுவாசம் வாடிக்கையாளர் நம்பிக்கை சரியான நடத்துனர் நாட்டம் ஆனால் மீண்டும் தனிப்பட்ட ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்காக மட்டுமே எனவே நீங்கள் பெருநிறுவன விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் சரியான நடத்தையை நீங்கள் பெற முயற்சிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அது தனிப்பட்ட லாபத்திற்காகவும் மற்றும் முன்னேற்றத்திற்கான ஆர்வம் மட்டுமே நாளை இந்த செயல்களில் ஈடுபடும் தனிப்பட்ட நபரின் ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியாவிட்டால் அவற்றில் உங்கள் ஆர்வத்தை இழக்க நேரிடலாம் நிலை 2 தொழில்முறை என்று அழைக்கப்படுகிறது ஸ்டேஜ் 3 என்பது நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருப்பது ஒரு முதன்மையான கவனம் ஆகும் இது சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான அக்கறையின்றி ஒரு அணி வீரர் நடத்தைக்கான ஒரு முன்னேற்றம் ஆகும் எனவே இங்கே நீங்கள் பொதுவாக தனித்தனியாக இருந்து குழுவின் கூட்டுக் கருத்துக்கு நகர்கிறீர்கள் அங்கு நாங்கள் உங்கள் நலனுக்காக மட்டும் சிந்திக்கவில்லை ஆனால் நீங்கள் சம்பந்தப்பட்ட மற்றவர்களைப் போலவே பேசுகிறீர்கள் நிலை 4 நிறுவனத்திற்கு விசுவாசம் என்பது தொழிலுக்கு விசுவாசத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட தொழில்முறை விதிகள் ஒழுங்குமுறை நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளன இது தொழில் வல்லுநர்களுக்கு வழிகாட்டும் கொள்கைகள் அவர்கள் சில நிபந்தனைகள் மற்றும் தூதுவர்களைப் பொறுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறது எனவே இங்கு நிலை 4 மற்றும் 5 இல் நிறுவனத்திற்கு விசுவாசம் என்பது தொழில் மீதான விசுவாசத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நல்ல பொறியியல் தொழிலுக்கு இது நல்லது ஆனால் சமூக அக்கறைகள் இங்கு வலியுறுத்தப்படவில்லை நாங்கள் நிலை 5 க்கு செல்லும்போது நிலை 4 சமூகப் பாத்திரங்களில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள நிலை 5 இல் எனது கவலைகள் அதிகம் வலியுறுத்தப்படவில்லை மனித நலனுக்கான சேவை போன்ற தொழில்சார் நிபுணத்துவத்தை கொள்கையளவில் நாங்கள் காண்கிறோம் விதிகள் ஒழுக்கங்கள் மற்றும் மதிப்புகள் இவை தொழில்முறை தரநிலைகள் மற்றும் பெருநிறுவன விசுவாசம் நிலை 6 என்பது தொழில்முறை நடத்தை என்பது நியாயமான உணர்வு மற்றும் சமூகத்திற்கான உண்மையான அக்கறை ஆகியவற்றால் மட்டுமே வழிநடத்தப்படுகிறது எனவே பொதுவாக நிறுவனத்திற்கு எது நியாயமானது சமூகத்திற்கு எது நியாயமானது அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார்கள் மற்றும் தனிநபர்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்பு என்பது போன்ற முக்கியமான கேள்விகள் எழும் முடிவுகள் நன்கு நிறுவப்பட்ட தனிப்பட்ட கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டவை மற்றும் தொழில்முறை படிப்பு மற்றும் சமூக விதிகளுக்கு கூட முரண்படலாம் எனவே முடிவுகள் நன்கு நிறுவப்பட்ட தனிப்பட்ட கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டவை மேலும் நாங்கள் தொழில்முறை குறியீடுகள் மற்றும் சமூக விதிகளுடன் கூட முரண்படுகிறோம் எனவே இங்கே உங்களின் தனிப்பட்ட கொள்கைகள் என்ன அவை தொழில்முறை குறியீடுகள் மற்றும் விதிகளுடன் எவ்வாறு முரண்படலாம் இவையும் சரிபார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் என்ன வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பது உண்மையான நிபுணராக முடிவெடுக்கும் திறன் எனவே தொழில்முறை நடத்தை என்பது நேர்மை மற்றும் சமூகத்தின் மீதான உண்மையான அக்கறை ஆகியவற்றால் மட்டுமே வழிநடத்தப்படுகிறது எனவே இங்கே மீண்டும் உங்கள் கவனம் சமூகத்தின் தனிநபர்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ளது எனவே சமூகத்தின் தனிநபர்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பொதுவான அக்கறையை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முடிவுகள் நன்கு நிறுவப்பட்ட தனிப்பட்ட கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டவை மற்றும் தொழில்முறை படிப்பு மற்றும் சமூக விதிகளுக்கு முரணாக இருக்கலாம் எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் கொள்கை தொழில்முறை நிலை பற்றி பேசும் போது மற்றும் உங்கள் நன்கு நிறுவப்பட்ட தனிப்பட்ட கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டு தனக்குள்ளேயே வேரூன்றியிருக்கும் நற்பண்புகள் தொழில்முறை குறியீடுகள் மற்றும் சமூக விதிகளுக்கும் முரணாக இருக்கலாம் எனவே இங்கே நீங்கள் உங்கள் உள் மனசாட்சியைக் கேட்பதால் உள்ளே இருக்கும் குரலைக் கேட்டு அது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதைக் கண்டறிய முயற்சி செய்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் முழுமையான தீர்ப்பளிக்கும் சக்தி உள்ளது மற்றும் சில சமயங்களில் அது முரண்பாட்டைக் காட்டலாம் தொழில்முறை குறியீடுகள் மற்றும் சமூக விதிகள் கூட பின்னர் நீங்கள் எங்கள் சமநிலையை எடுத்துக்கொண்டு யாரைக் கேட்பது போன்ற அழைப்பை எடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உள் குரலைக் கேட்பது போலவும் இயல்பில் நல்லொழுக்கமுள்ளவராகவும் இருந்தால் நீங்கள் கொள்கை ரீதியான தொழில்முறையின் 6 ஆம் நிலைக்குச் சென்றுவிட்டீர்கள் எனவே இந்த வெவ்வேறு நெறிமுறைக் கோட்பாடுகள் அனைத்தையும் ஒன்றாகப் பயன்படுத்த முடியுமா தனித்தனியாகப் பயன்படுத்தத் தேவையில்லை எப்போது எப்படிப் பயன்படுத்தப்படும் என்று இப்போது கேள்வி எழுகிறது எனவே நாம் இப்போது அவற்றைப் பற்றி விரிவாகப் பேசப் போகிறோம் எனவே நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதில் நாம் அந்த கோட்பாடுகளில் இருந்து தேர்வு செய்ய வேண்டியதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நாம் என்ன செய்ய முடியும் அவை அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு சிக்கலை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் இந்த கோட்பாடு ஒவ்வொன்றும் நமக்குத் தரும் விளைவு என்ன என்பதைப் பார்க்கலாம் எனவே ஒவ்வொருவரும் எந்த முடிவை அடைகிறார்கள் என்பதைப் பார்க்க வெவ்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து ஒரு சிக்கலைச் சரியான முறையில் ஆய்வு செய்ய இவை நம்மை அனுமதிக்கின்றன கோட்பாடுகள் வெவ்வேறாக இருந்தாலும் பலன் அடிக்கடி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் எனவே நாம் வெவ்வேறு பாதைகளில் சென்றிருப்பதைப் பார்த்தால் இந்த வெவ்வேறு பாதைகளில் நகர்வதைப் பார்த்தால் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் அப்படியானால் பரவாயில்லை ஆனால் அது நடக்கலாம் முடிவுகள் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் இந்த வெவ்வேறு கண்ணோட்டங்களை எடுத்துக் கொண்டால் பிரச்சனையின் வெவ்வேறு கோணங்களை நாம் பார்க்க முடியும் பின்னர் மீண்டும் ஒரு பகுப்பாய்வு செய்யலாம் இது போன்ற முடிவை எடுக்கலாம் எந்தப் பாதை செலவு அல்லது வீணையைக் கவனித்து சமுதாயத்திற்கு அதிகப் பலனைத் தருகிறது அந்தப் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய முடியும் நாங்கள் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த கோட்பாடுகளை நீங்கள் விவாதித்தபோது இது போன்றது என்ன நடக்கிறது மற்றும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய கோட்பாடுகள் எவை என்பதை உவமையாகக் கண்டறிய உங்களைப் போன்ற ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதனால் நாம் எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் என்பதைப் பார்க்கலாம் எனவே முடிவெடுப்பதில் எங்களுக்கு வெவ்வேறு கோட்பாடுகள் இருப்பதைப் போல நீங்கள் பார்த்தது என்னவென்றால் ஒவ்வொரு கோட்பாடுகளின் நன்மை தீமைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்துகொண்ட 4 கோட்பாடுகளை நாங்கள் கடந்து சென்றோம் ஆனால் மீண்டும் ஒரு கேள்வி எழலாம் ஒரு சிக்கல் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோட்பாடுகளில் எதைப் பயன்படுத்துவோம் இதை அடுத்த அமர்வில் ஒரு வழக்குடன் எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த கோட்பாடுகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பார்க்க முயற்சிப்போம்